மில்லர் அண்ட் ஆர் மாடெல் கண்டினிட் அண்ட் கேஷ் மேனேஜ்மென்ட் டெக்னிக்ஸ் வணக்கம் இன்று நாம் காண இருப்பது நிச்சயமற்ற மாதிரி அன்சர்ட்டிநெட்டிமாடல் z மற்றும் h புள்ளியை எப்படி கண்டு பிடிக்க வேண்டும் என்பதை பற்றி காண்போம் எனவே முந்தைய வகுப்பில் நான் உங்களுக்கு இந்த கணக்கு கொடுத்தேன் கடந்த வகுப்பில் நான் கொடுத்த கணக்கில் 7 நாட்கள் நேர்மறையான சில கணக்குகளில் அல்லது சில நாட்களில் நமக்கு பாசிட்டிவ்வாக என்றும் வைத்துக்கொள்ளவேண்டும் பின்னர் நாம் இந்த 10000 கையிருப்பையும் நிலையான செலவாக 1600 ரூபாய் கையில் இருக்குமாறு பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்த கணக்கில் பத்து பர்சன்ட் உள்ளது இதை வைத்துக்கொண்டு z புள்ளியை நாம் எப்படி கணக்கிட வேண்டும் என்பதை பார்ப்போம் கடந்த வகுப்பில் நாம் பார்த்தது போல நம்மிடம் இரண்டு மதிப்புகள் உள்ளன ஒன்று b மற்றொன்று i ஆனால் S2நம்மிடம் இல்லை இந்த வகுப்பில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தினசரி பணப்புழக்கங்களின் மாறுபாடு பற்றி கணக்கிட முடியும் ஆகவே கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள எல்லா எண்களையும் நான் எழுதப் போகிறோம் 24 மற்றும் 13 மேலும் 16 12 அதன் பிறகு 36 மீண்டும் 4 இப்பொழுது 28 இவைதான் கொடுக்கப்பட்டுள்ளது என்று நினைக்கிறேன் மீண்டும் ஒருமுறை இதை சரி பார்த்துக் கொள்வோம் 24 13 16 12 36 4 28 பணப்புழக்க வேறுபாட்டை கண்டுபிடிக்க இந்த எண்ணினுடைய கூட்டுத் தொகையை கண்டுபிடித்து அதிலிருந்து வேறுபாட்டை காண்போம் இதை X ஆக வைத்துக்கொண்டு நாம்∑ x எண்ணினுடைய மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் x எண்ணினுடைய கூட்டு மதிப்பு 21 இதை வைத்துக்கொண்டு x எண்ணினுடைய மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் என்பது ∑X எண்ணினுடைய எண்ணிக்கை 7 2173 21 ஐ 7 ஆல் வகுத்தால் கிடைப்பது 3 ஆகும்

அடுத்ததாக நாம் மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் அனைத்தும் லட்சங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் நாம் அதனுடைய லட்சங்களின் மதிப்பை எடுத்துக்கொள்ளாமல் எண்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கணக்கிடலாம் 2400000 ஐ24 என்று கணக்கிட்டால் 21x105 கிடைக்கும் அதேபோல 13 3 என்பதை 10x105 என்றும் 162 இதனுடைய மதிப்பு 441x105 மற்றும் 100x105 மற்றும் 361x105 மேலும் 225x105 அடுத்ததாக 1089x105 அடுத்து 1x105 கடைசியாக 961x105 இதனுடைய கூட்டுத்தொகை 3578x105 sஎன்பது ∑X x 2 n3578x107454x105 இந்த கூட்டுத்தொகை நாம் இப்பொழுது நம்முடைய மாடலில் பயன்படுத்துவோம் z என்பது ∛b S2 3x1600x454x105 4x தினசரி சந்தர்ப்ப செலவுகள் 10 அதாவது365 இதனுடைய ∛ எடுத்தால் நமக்கு கிடைப்பது 2709214 நமக்கு கிடைத்துள்ள மதிப்பு நம்முடைய கணக்கு எண் இடைவெளிகளுக்கு அருகாமையில் இருக்கிறதா இல்லையா நிச்சயமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த கணக்கில் அதிகமான இடைவெளி 36 ஆகும் குறைந்தபட்ச இடைவெளி 4 உள்ளது ஆகவே நாம் கண்டுபிடித்துள்ள விடைக்கு அருகாமையில் இந்த இடைவெளி உள்ளது ஆனாலும் சில எண்கள் கூட்டலும் 1000084530888463088 இது கையிருப்பு தொகையின் உயர்ந்த நிலை இதுதான் h னுடைய மதிப்பு இங்கு z னுடைய மதிப்பும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருப்புரொக்கத்தின் அன்றாட கையிருப்புத் தொகை கண்டுபிடிக்க பட்டவுடன் வாய்ப்பினை செலவுகளையும் சேர்த்து கையிருப்பு ரொக்கத்துடன் இந்த மாடலில் நாம் எழுத வேண்டும் இறுதியாக z மதிப்பு என்பது கையிருப்பு ரொக்கத்தை சேர்க்காமல் s மதிப்பை கண்டுபிடித்து விட்டோம் z மதிப்பை கண்டுபிடிப்பதற்கு இடது பக்க கையிருப்பு பணத்தை 100002817696 சேர்த்தால்2827696 கிடைக்கும் அதேபோல h னுடைய மதிப்பையும்கையிருப்பு ரகத்தை அகற்றிவிட்டு கண்டுபிடிக்க வேண்டும் பின்னர்10 0003z என்பதைt 100003z அதாவது 2817696 மூன்றால் பெருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கும் பதில் 8453088 இதைப்போல உயர்மட்ட ரொக்க இருப்பை தீர்மானிக்க 10000 மீண்டும் கூட்டினால் கிடைப்பது8463088 இப்பொழுது இந்த மாடலில் உயர்மட்ட மற்றும் கீழ்மட்ட ரொக்கத்தை தீர்மானிக்கும் முறையைப் பற்றி காண்போம் h மதிப்பு அதாவது உயர்மட்ட ரொக்க இருப்பு என்பது 8463088 அதேபோல z மதிப்பு 2817696 இத்துடன் கையிருப்பு ரொக்கமாக 10000 உள்ளதையும் காணலாம் அதாவது 840000 அல்லது 846300 தோராயமாக 17000 ஆக இருக்கலாம் இப்படிப்பட்ட சூழலில் கையிருப்பு ரொக்கம் மேலே செல்ல அல்லது உயர்ந்து கொண்டே இருக்க அனுமதிக்கலாம் அது 10000 எட்டும் வரை இதே முறையில் உயர்ந்துகொண்டே சென்று 840000அடையும் வரை எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டியதில்லை அதேசமயம் z h இல்லது h z நிலையை பண இருப்பு தொடும்போது சந்தைப்படுத்த கூடிய பாத்திரங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ செய்ய வேண்டும் அப்படி செய்யவில்லை என்றால் கையிருப்பு ரொக்கம் குறைந்து கொண்டே போய் 0 எட்டி விடும் இந்த முறையில் அன்சர்ட்டிநெட்டி மாடல்தினமும் உள்ள கையிருப்பு ரொக்கத்தின் ஏற்ற இறக்கத்தை நாம் சரியாக கணக்கிட முடியாது அப்படியென்றால் இந்த முறையில் ரொக்கத்தில் இருப்பதை எவ்வாறு கணக்கிடுவது இங்கு நாம் கண்டுபிடித்து அதன் அடிப்படையில் ரொக்கம் 2817696 அதாவது ரொக்கம் என்பது10000 மற்றும் 840000 இடையில் மாற்றங்களை நிகழ்த்தி கொண்டிருந்தால் நல்லது அதாவது 850000 வரை கூட செல்லலாம் அதேபோல கீழ்மட்டத்தில் 10000 வரை ரொக்கம் செல்ல அனுமதிக்கலாம் இதை சமநிலைப்படுத்த சந்தைப்படுத்த கூடிய பத்திரங்களை வாங்கவோ விற்கவோ சூழ்நிலைக்கு ஏற்றவாறு முடிவெடுத்துக் கொள்ளலாம் 2817696 இந்த நிலையை அடைவதற்கு பங்குகளை அல்லது பத்திரங்களை விற்க தொடங்கலாம் இதன் மூலம் 2 மாடல்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்றால் ஒரே நிலையான கையிருப்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை இதைத்தான் WJ Baumol செர்டைனிட்டி மாடலில் குறையை சரி செய்ய முயற்சித்துள்ளார் அடுத்ததாக உள்ளது Miller and Orr மாடல் இதில் ஒரு நிலை ரொக்கத்தை கணக்கிடுவதை தவிர்த்து ரொக்கத்தின் உயர் மட்ட அளவு மற்றும் கீழ்மட்ட அளவையும் தீர்மானித்து அதற்குள் பணத்தின்நிலையை நிலைநிறுத்த வழிவகை செய்கிறோம் இதன் மூலம் குறிப்பிட்ட நிலையை அடையும் வரை நாம்ரொக்க இருப்பினை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அதிகபட்ச ரொக்க இருப்பினை 280000 வைத்துக்கொண்டால் நம்முடைய அன்றாட செலவுகளுக்கு நாம் கவலை கொள்ள தேவையில்லை எத்தனை முறை பணம் ஏற்ற இறக்கத்தை சந்தித்தாலும் அன்றாட செலவுகளுக்கு நாம் எந்தவித தயக்கமும் பட தேவையில்லை அதேபோல கையிருப்பு ரொக்கமாக அதிக அளவில் பணம் வைத்துக் கொள்ள தேவையில்லை இதன் மூலம் ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான அளவு கையிருப்பும் திவால் ஆகாத நிலைமையும் வைத்துக்கொண்டு அதிக அளவில் உள்ள பணத்தில் இருந்து தேவையான வருமானத்தையும் நீண்டகாலத்திற்கு பெறமுடியும் இவைதான் பண மேலாண்மையின் இரண்டு மாடல்கள் அன்சர்ட்டிநெட்டிமாடல் மேலும் பண மேலாண்மை குறித்து முக்கியமான பல தகவல்களை இங்கு காண்போம் பணம் மேலாண்மையின் நுட்பங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்வது மிக முக்கியம் எனக் கருதுகிறேன் இப்பொழுது அதை பற்றி சில தகவல்களை காண்போம் இவற்றில் மூன்று முக்கியமான நுட்பங்களைப் பற்றி இங்கே காண்போம் அதில் முதலாவதாக செய்வது அல்லது தேவைகளுக்காக யாரிடமும் கேட்காமல் இருப்பது பண ஒத்திசைவு என்பது ரொக்க பட்ஜெட் தயாரிக்கும் பொழுதே மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கையாகும் பொதுவாக பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது அதனுடைய சரியான அணுகு முறையையும் தயாரிக்கும்நேரத்தில் செய்யக் கூடிய தகுதியை மட்டுமே பார்க்கிறோம் பட்ஜெட் தயாரிக்க நேரத்தை நாம் கணக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல மாத பட்ஜெட்15 நாட்களுக்கு பட்ஜெட் அல்லது பட்ஜெட் தயாரிக்கிறோம் ஆனால் வார பட்ஜெட் மிகவும் உசிதமானது முதல் கட்டமாக நம்மால் வாராந்திர பட்ஜெட் தயார் செய்ய முடியவில்லை என்றாலும் மாதாந்திர பட்ஜெட்டை தயார் செய்ய பழகிக் கொள்ள வேண்டும் இதன் மூலம் நாம் வாராந்திர பட்ஜெட்டை தயார் செய்ய பழகிக் கொள்ளலாம் அதுமட்டுமல்லாமல் முன்கூட்டியே எவ்வளவு ரொக்கம் வரப்போகிறது நாம் எவ்வளவு செலவு செய்யப்போகிறோம் என்பதை கணக்கிட கற்றுக் கொண்டால் பிறகு நம் கையில் உள்ள தொகையின் உபரி அளவையும் பற்றாக்குறையும் எளிதில் தீர்மானித்து விடலாம் இதன் மூலம் ஒரு முழுமையான ஒத்திசைவு முறையை நாம் கொண்டு வர முடியும் அதாவது உள்ளே வர வேண்டி ரொக்கத்தையும் வெளியே செல்லவேண்டிய ரொக்கத்தையும் எளிமையாக தீர்மானித்து விடலாம் இதை வைத்துக்கொண்டு நம்முடைய பெறக்கூடிய தொகையையும் கொடுக்கக்கூடிய செலவினங்களையும் தாமாக இயங்க வைக்கலாம் அவசரமாக அவசரத் தேவைகள் என்று எதுவும் இல்லாமல் போய்விடும் ஆகவே பண ஒத்திசைவு நுட்பத்தைப் பயன்படுத்தி பட்ஜெட்டின் மூலம் காசோலைகளின்கிளியரிங்ங்கை வேக படுத்தலாம் ஆகவே பண ஒத்திசைவு நுட்பத்தைப் பயன்படுத்தி பட்ஜெட்டின் மூலம் காசோலைகளின்கிளியரிங்ங்கை வேக படுத்தலாம் காசோலை கிளியரிங் செய்வது என்பது நான் முன்னமே ஒரு வகுப்பில் கூறியது போல காசோலை வந்த பிறகு காசோலை பெற்ற நிறுவனம் அதை தன்னகத்தே வைத்துக்கொண்டு சில நேரங்களில் கவனக்குறைவாக இருந்து விடும் இந்த கவனக் குறைவின் காரணமாக பல நாட்கள் அவருடைய கட்டுப்பாட்டில் அல்லது அருகிலோ வெகு நாட்கள் தங்கி விடும் இந்த காசோலைகளை இவர்கள் வங்கிக்கு அனுப்பாமல் பெரும்பாலும் இதைப் பற்றி யாரும் கவலைப் படாமல் வங்கிக்கு அனுப்பாமல் அப்படியே வைத்திருப்பார்கள் சிலநேரம் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் அல்ல நம்முடைய தனிப்பட்ட இடர்பாடு காரணத்தால் வங்கிக்கு உடனடியாகஅனுப்பாமல் அதை அப்படியே வைத்திருப்போம் தாமதமாவதற்கு முதல் காரணம் நாம் முன்பே கூறியதுபோல காசோலையைப் பெற்றுக்கொண்ட அதை சரியான நேரத்தில் வங்கிக்கு அனுப்பாமல் வைத்திருப்பதே இரண்டாவதாக நான் முன்பே கூறியது போல இரண்டு நிறுவனங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று டெல்லியில் இரண்டாவது ஆக்ராவில் உள்ளது தில்லியில் உள்ள நிறுவனம் பொருட்கள் வாங்குபவர் ஆக்ராவில் உள்ள நிறுவனம் பொருட்களை அனுப்பி வைத்தவர் தில்லியில் உள்ள மிகவும் பலம் பொருந்தியது பெரிய கொள்முதல் செய்பவரும் கூட நிறுவனம் இந்த பெரிய நிறுவனத்தின் உடைய உறவை கெடுத்து கொள்ள விரும்பவில்லை இதைப் பயன்படுத்திக் கொண்ட டெல்லி நிறுவனம் ஆக்ரா நிறுவனத்திற்கு 45 அல்லது 50 அல்லது 60 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய கொடுக்க வேண்டியவ கடனை கொடுப்பதாக ஒப்புக் கொள்ள வைத்து விடுகிறது அனைத்து காசோலைகளும் டெல்லி அலுவலகத்தால் வாங்குபவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் அவை அந்த அலுவலகத்தின் குவாஹாட்டி கிளைக்கு எதிராக செலுத்தப்படும் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் அப்படிச் செய்வதன் அர்த்தம் என்ன என்றால் காசோலை வழங்கப்பட்டாலும் ஆக்ரா நிறுவன அலுவலகத்தில் கடைசி தேதியில் தான் சென்றடையும் பின்னர் ஆக்ரா நிறுவனம் தங்கள் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்து வங்கி அதை தபால் மூலம் குவஹாத்திக்கு அனுப்பும் எனவே அவர்கள் அதை முன்கூட்டிஅறிந்துதான் இவ்வாறு செய்கிறார்கள் அனைத்து காசோலைகளும் டெல்லி அலுவலகத்தால் வாங்குபவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் அவை அந்த அலுவலகத்தின் குவாஹாட்டி கிளைக்கு எதிராக செலுத்தப்படும் அவர்கள் ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் அதற்கான அர்த்தம் காசோலை வழங்கப்படும் ஆக்ரா நிறுவன அலுவலகத்தில் அடையும் போது கெடு தேதியை அந்த காசோலை பெற்றிருக்கும் பின்னர் ஆக்ரா நிறுவனம் தங்கள் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்து வங்கி அதை தபால் மூலம் குவஹாத்திக்கு அனுப்பும் எனவே அவர்கள் அதை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்கிறார்கள் ஆக்ரா நிறுவனம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்படியாவது தன்னுடைய காசோலைகளை டெல்லியில் உள்ள தன்னுடைய கிளையின் வழியாக செய்ய டெல்லி நிறுவனத்தை வலியுறுத்த வேண்டும் அப்படி செய்தால்தான் ஆக்ரா நிறுவனத்திற்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் தங்களுக்கான தொகையை தங்கள் வங்கிக் கணக்கில் சேர்த்துக் கொள்ள முடியும் இதன் முக்கியமான அம்சம் என்னவென்றால் இரண்டு நிறுவனங்களும் சமமான ஒரு நிலையில் தங்களுடைய வியாபார முன்னேற்றத்தில் அல்லது பொருளாதாரத்தில் இருக்க வேண்டும் இல்லையென்றால் பொருளாதார மேம்பாடு உடைய நிறுவனம் சொல்வதை கேட்கும் நிலையில் மற்ற நிறுவனம் தள்ளப்படும் இதைத்தான் டிஸ்பர்ஸ்மெண்ட்பிளோட் பிளோட் என்று அழைக்கிறோம் அடுத்து நாம் காண இருப்பது இந்த வழங்கப்பட்ட காலத்தை எப்படி உபயோகிப்பது என்பதை பற்றியதாகும் இந்த நுட்பத்தை அவர்கள் எப்பொழுது பயன்படுத்துவார்கள் என்றால் நான் முன்பே கூறியது போல காசோலைகளை வழங்கும் பொழுது அல்லது கொடுக்க வேண்டியதை கொடுக்கும் பொழுது டிஸ்பர்ஸ்மெண்ட்பிளோட் என்பது ஒரு நிறுவனம் தன்னுடைய காசோலை வழங்கிய பிறகு உதாரணமாக மார்ச் 1ஆம் தேதி தன்னுடைய காசோலை வழங்கிவிட்டு இதை குவஹாத்திஅனுப்பிவிட்டு மார்ச் 10ஆம் தேதிக்கு அந்த குவஹாத்தி வங்கி அதை மார்ச் 10ஆம் தேதி வரை வசூல் செய்யாமல் வைத்திருந்து 10 ஆம் தேதி வசூல் செய்வது ஆகும் இரண்டாவது பிளோட் என்று சொல்லக்கூடிய காசோலை சேகரிப்பு சமயமாகும் உதாரணமாக அருகிலுள்ள கிளையில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்குள் காசோலையை வங்கியில் செலுத்தி அக்கவுண்டில் சேர்த்தல் அதாவது அந்த நிறுவனம் மார்ச் 1ம் தேதி காசோலையை பெற்று வங்கியில் செலுத்தி மார்ச் 2 ஆம் தேதி தன்னுடைய பண இருப்பை பெறுவது இப்படி செய்வதன் மூலம் வங்கியை அணுகி ஒரேநாளில் காசோலையை தன்னுடைய கணக்கில் பணமாக மாற்றி ரொக்க இருப்பை நிலைநிறுத்திக் கொள்ளுதல் இதைத்தான் நாம் கலெக்சன் பிளோட் அதாவது ஒரே நாளில் வங்கியால் நம் கணக்கில் வைக்கப்படுகிறது மார்ச் ஒன்றாம் தேதி வங்கியில் போட்ட பிறகு உடனடியாக மார்ச் 2 ஆம் தேதி அது கணக்கில் ஏறிவிடுகிறது ஆகமொத்தம் பார்த்தால் ஒரே நாளில் நம்முடைய பணம் கணக்கில் வைக்கப்பட்டு விடும் ஆனால் தன்னுடைய காசோலையை வேறொரு இடத்திற்கு அனுப்பி அது வசூல் ஆவதற்கு பத்து நாட்களை எடுத்துக் கொள்வதேஇவர்களின் தந்திரமாகும் இதன் மூலம் அவர்கள் அவர்களுடைய வங்கி கணக்கில் ஒன்பது நாட்களை உபரியாக வைத்துக் கொள்வார்கள் இந்த நுட்பத்தின் மூலமாக அவர்கள் ஒன்பது நாட்களை அதிகமாக பெறுகிறார்கள்

டிஸ்பூர்ஸ்மெண்ட்ஃப்லோட் இந்த முறையில் அந்த நிறுவனமானது உதாரணமாக 100000 மார்ச் ஒன்றாம் தேதி காசோலை கொடுத்தாள் அதே மார்ச் 11ஆம் தேதி வங்கி கணக்கிலிருந்து கழிக்கப்படும் இதே போல அவர்கள் 8 காசோலைகளை கொடுக்கலாம் முதல் காசோலை மார்ச் 11ம் தேதியும் இரண்டாவது 12 ஆம் தேதியும் மூன்றாவது 13 ஆம் தேதி வங்கியிலிருந்து பற்று வைக்கப் படும் இதேபோலத்தான் நிறுவனங்கள் தங்களுடைய கணக்கில் குறைந்த தொகை வைத்துக்கொண்டு காசோலைகளை கொடுக்கிறது இப்படி 100000 தன் கணக்கில் வைத்துக்கொண்டு காசோலைகளை வழங்குகிறது இப்படிப் பாருங்கள் மார்ச் 10 தேதி எத்தனை காசோலைகள் வந்திருக்கும் மார்ச் 1ஆம் தேதி முதல் காசோலை 2 3 456789 ஆக மொத்தம்ஒரு லட்சம் ரூபாய்க்கான 9 காசோலைகளை கொடுத்திருப்பார்கள் 100000 ரூபாயை மட்டுமே பணக் கணக்கில் அல்லது வங்கியில் உள்ள நடப்புக் கணக்கில் வைத்திருப்பதன் மூலம் மார்ச் 10 ஆம் தேதி 9 நாட்களுக்கு முன்னர் வங்கியில் வழங்கப் போவதில்லை என்பதை அவர்கள் அறிவார்கள் மார்ச் 10 ஆம் தேதி 1 வது அணிவகுப்பில் நாங்கள் வழங்கிய காசோலை வழங்கப்படும் இதன் மூலம் மற்ற 8 காசோலைகள் அல்லது 8 காசோலைகளை நாம் வழங்கியுள்ளோம் என்று பொருள் மேலும் அவர்கள் அடுத்த நாட்களில் வங்கிக்குச் செல்வார்கள் எனவே ஒவ்வொரு நாளும் 100000 ரூபாய் நிலுவைத் தொகையை வைத்திருக்கிறோம் எனவே மீதமுள்ளதை அடுத்த 9 நாட்களுக்கு 1 நாளுக்கு சமமாக பண இருப்பை வைத்துக்கொண்டு காசோலைகளை வழங்குகிறோம் எனவே அவர்கள் நிலைமையை மிகவும் திறமையாக நிர்வகிக்கிறார்கள் என்பதே அவர்கள் ஒரு நல்ல ' பே மாஸ்டர்' என்றும்கருதப்படுகிறார்கள் மேலும் அவர்கள் யதார்த்தமான சூழ்நிலையைப் போலவே சரியான தேதியில் பணத்தையும் கொடுத்து விடுகிறார்கள் 19 அல்லது 110 பண இருப்பு கையில் வைத்துக்கொண்டு மொத்த காசோலைகளை அவர்கள் தன்னுடைய நிலையை அழகாக காண்பித்துக் கொள்கிறார்கள் எனவே இது வங்கியின் நடப்புக் கணக்கில் குறைந்தபட்ச பணத்தை வைத்துக் கொண்டு அதன்மூலம் பணத்தை நிர்வகிப்பதற்கான மிகவும் புத்திசாலித்தனமானவழியைக் கண்டுபிடித்து விடுகிறார்கள் அதிகபட்ச காசோலைகளை வழங்குகிறார்கள் அவர்களுடைய நிகர மிதவை அதாவது நெட்ஃப்லோட் மிக அதிகமாக இருப்பதால் அவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் இது எப்படி சாத்தியம் என்றால் நம்முடைய நெட்ஃப்லோட் அதிக நாட்களாக இருப்பதால் இந்த அளவு பணத்தை வைத்து இருந்தாலே போதுமானது இதன் மூலம் நம்முடைய கையிலிருந்து பணத்தை செலவு செய்யாமலே பண மேலாண்மையை செய்துகொள்ள முடியும் இந்தநிலையில் கம்பெனி தன்னுடைய கையில் உள்ள பணத்தையும் எடுக்காமல் தனக்கு வரவேண்டிய தொகையை வைத்து இந்த காசோலைகளை திறமையாக சமாளித்து விடுவார்கள் அவர்களுடைய கையில் இருப்பதை வைத்துக் கொண்டு வேறு யாரிடமும் பணம் கேட்காமல் தங்களுடைநிலையை சரியானதாக பார்த்துக்கொள்வார்கள் வங்கியில் இருந்து எந்தக் கடனையும் வாங்காமல் தங்களுடைய சொந்தப் பணத்தையும் முதலீடு செய்யாமல் தனக்கு கொடுப்பவர்களின் பணத்தில் இருந்தே தன்னுடைய பணப்புழக்கத்தை சரி செய்து கொள்ளும் அவர்கள் அதில் ஒரு அங்கமாக செயல்படுகிறார்கள் அதை வைத்துக் கொண்டு தங்களுடைய சப்ளையர்க்கு காசோலைகளையும் வழங்குகிறார்கள் அவர்கள் காசோலைகளை அவர்கள் வங்கிக் கணக்கில் வைத்திருக்கிறார்கள் இது பணப் புழக்கத்தின் அழகான ஒத்திசைவு என்று கூறப்படுகிறது பணவெளியேற்றங்கள் வெளியே செல்கின்றன எனவே பணத்தை தன்னிச்சையாக நிர்வகிப்பதற்கான உண்மையான வழி இது என்பதைஅவர்கள் நினைக்கிறார்கள் என்பதை காணலாம் இதன் மூலம் பணத்தை தன்னிச்சையாக நிர்வகிப்பது மற்றும் முதலீட்டில் இருந்து ஒரு பைசாவை கூட எடுக்காமல் மேலாண்மை செய்கிறார்கள் நீங்கள் திறமையாக பணக்புழக்கத்தை நிர்வகிக்கிறீர்கள் இது எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் காசோலைகளையும் வழங்குகிறோம் உரிய தேதியில்காசோலை அடைகிறதா என்பதை மட்டும் உறுதி செய்துகொண்டுதிறமையாக பணத்தை கையாளுகிறார்கள் காசோலை சப்ளையரின் அலுவலகத்திற்கு வந்துவிட்டால் அது சப்ளையரின் தலைவலியாக உள்ளது அந்த காசோலையை எப்போது வங்கிக்கு அனுப்புவது என்பது அவருடைய பொறுப்பாகும் அதை எப்போது சேகரிக்க வேண்டும் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பது வழங்குபவரின் தலைவலி அல்ல காசோலை உள்ள பணத்தை வசூலிப்பது நிறுவனத்தின் பொறுப்பாகும் எனவே இங்கே நாம் 3 மிதவைகள் பற்றி பேசுகிறோம் விநியோக மிதவை சேகரிப்பு மிதவை மற்றும் நிகர மிதவை பற்றி பேசுகிறோம் விநியோக மிதவை என்பதுகாசோலையை வங்கியில் சேர்ப்பதற்கும் அந்த தேதியிலிருந்து நம்முடைய வங்கிக் கணக்கில்பற்று வைத்த தேதிக்கும் இடையிலான வித்தியாசமான நாட்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதாகும் காசோலைகளை வழங்குதல் மற்றும் உண்மையில் காசோலைகள் பணம் செலுத்துபவரின் கணக்கில் பற்று வைக்கப்படுகின்றன நாட்களின் எண்ணிக்கையை குறைப்பதுசேகரிப்பு மிதவை எனப்படுகிறது காசோலையை வங்கிக்கு அனுப்புவதன் மூலம் நாட்களின் எண்ணிக்கை குறைகிறது இன்று நீங்கள் காசோலையைப் பெற்றீர்கள் அது 1 அல்லது 2 நாட்களுக்குள் வங்கிக்குச் சென்று விடுகிறது காசோலைகளில் சேகரிக்கப்பட்டு தொகை பெறுநர்களின் கணக்கில் மாற்றப்படும் இதுவே நிகர மிதவை எனப்படும் முந்தைய கணக்கில் 9 நாட்கள் மற்றும்சேகரிப்பு மிதவை 1 நாள் என்று பார்த்தோம் அதனால்நிகர மிதவை 9 18 நாட்களாகஉள்ளது எனவே உங்கள் சேமிப்பை பணத்தின் மூலம் அதிகரிக்கவும் ஒரு முதலீடு கூட செய்யாமல் நிறுவனத்தை இயக்கவும் முடியும் உங்கள் பாக்கெட்டிலிருந்து ஒற்றை ரூபாயை கூட எடுக்காமல் அனைத்து கொடுப்பனவுகளும் நிர்வகிக்கப்பபடுகிறது நீங்கள் வாங்குபவர்களிடமிருந்து பெறும் ரசீதுகள் கொடுப்பனவுகள் தானாகவே செயல்படுகின்றன சப்ளையர்களை சென்றும் அடைகின்றன பின்னர் நாம் பேச வேண்டிய மற்றொரு விஷயம் பெற வேண்டியவைகளை பற்றியதாகும் பூட்டு பெட்டி திட்டம் போன்ற பல திட்டங்களை இதற்கு நாம் பயன்படுத்தலாம் கடன்வாங்குபவர் தானியங்கி பற்று கூட செய்யலாம் இதுதான் தற்போது நடக்கும் சமீபத்திய விஷயம் ஆன்லைன் அதாவது இணைய பரிமாற்றம் ஆகும் ஆனால் வணிகத்தில் இணைய பரிமாற்றம் மிகவும் பிரபலமாக இல்லை ஏனெனில்பணம் செலுத்துபவர் தனதுகணக்கிலிருந்து பணம் பெறுபவர் கணக்கிற்கு உடனுக்குடன் பற்று செய்து விடுவர் என்பதை அறிந்து கொண்டு அதை விரும்புவதில்லை ஆகையால் பணம் செலுத்துபவர் இதை பணம் பெறக் கூடியவர் வலியுறுத்தினாலும் அவ்வாறு செய்ய விரும்புவதில்லை ஆனால் வணிகத்தில் இணைய பரிமாற்றம் அதிகம் ஊக்குவிக்கப்படுவதில்லை பெரும்பாலான கொடுப்பனவுகள் காசோலைகள் மூலம் வழங்கப்படுகின்றன மற்றும் காசோலைகள் மூலம் பணம் செலுத்தும்போது மிதவை இருக்கும் என்றும் கருதுகின்றனர் பணம் செலுத்துபவர் நிகர மிதவை காலத்தைஅதிகரிக்க விரும்புகிறார் அதேபோல காசோலையை சேகரிக்கும் விஷயத்தில் சேகரிப்பு மிதவை குறைக்க முற்படுகிறார் பின்னர் நாம் பூட்டு பெட்டி பொருட்களை 45 நாட்களுக்கு வழங்குகிறது 45 நாட்கள் முடிந்த பிறகு அந்த 10 பேரும் அதாவது அவர்களுடைய கெடு தேதி முடிந்த பிறகு தான் கொடுக்க வேண்டிய பணத்தை காசோலையாக இந்த நிறுவனத்திற்கு அளிக்கிறார்கள் அப்படி அவர்கள் செலுத்திய அந்த காசோலையை முதலாவதாக டெல்லி அலுவலகத்தை அடைந்து டெல்லியில் உள்ள அவர்களுடைய வங்கியின் கணக்கில் இடப்பட்டு அங்கிருந்து ஆக்ராவிற்கு செல்லும் இதன் மூலம் சேகரிப்பு மிதவை அதிகரிக்கும் எனவே அவர்கள் ஆக்ராவில் தங்கள் கணக்கைத் ஏதாவது ஒரு கிளையில் திறந்துகொண்டு அவர்கள் அங்கு ஒரு பெட்டியை வைக்கலாம் எனவே அனைத்து நிறுவனங்களும் தங்கள் காசோலையைஅல்லது செலுத்த இருக்கின்ற கட்டணத்தைஉரிய தேதியில் அந்த கிளையில்செலுத்த சொல்லலாம் தினசரி அடிப்படையில் காசோலைகளை டெபாசிட் செய்யலாம் அந்தப் பெட்டியில் எல்லா வாடிக்கையாளர்களும் தாங்கள் செலுத்த வேண்டிய தொகையை அந்த வங்கியின் உடைய கிளை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கும் பெட்டியில் தங்களுடைய ஒரு தேதியில் போட்டு விடுமாறு வலியுறுத்த வேண்டும் மேலும் வங்கிகள் அதைஒவ்வொரு நாளும் மாலையும் எடுத்து தன்னுடைய வங்கி கணக்கில் சேர்த்து வரவு வைக்குமாறு வங்கிக்கு அறிவுறுத்த வேண்டும் இதன் மூலம் அந்த நிறுவனம் தன்னுடைய சேகரிப்பு மிதவை நாட்களைக் குறைத்துக் கொள்ள முடியும் காசோலைகளில் ஆக்ராவில் இருந்து பெறப்பட்டது ஆனாலும் அங்கேயே தன்னுடைய கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது இதில் அந்த நிறுவனம் எந்த நேரத்தையும் வீணாக்காமல் திறமையாகவும் வேகமாகவும் தன்னுடைய மொத்த பணத்தையும் வசூல் செய்து விடுகிறது அதேபோல் எல்லா வாடிக்கையாளர்களையும் தன்னுடைய ஆக்ரா வங்கி கிளைக்கு சென்று பணம் செலுத்துமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நாங்கள் அங்கே ஒரு பூட்டு பெட்டியை வைத்திருக்கிறோம் அதில் உங்களுடைய காசோலைகளில் சேர்த்து விடுங்கள் என்று என்றும் அங்குள்ள அதிகாரிகளுக்கு அதை எடுத்து தன்னுடைய கணக்கில் பற்று வைக்கவும் அறிவுறுத்த வேண்டும் எனவே உதாரணமாக காசோலை இன்று பூட்டப்பட்ட பெட்டியில் வைக்கப்பட்டது அல்லது போடப்பட்டது என்றால் இது உள்ளூரிலேயே வழங்கப்பட்டதால் அதிகபட்சம் அந்த காசோலையை வங்கியில் வெளியே எடுத்து அன்று அல்லது அடுத்த நாளோ அல்லது அதற்கடுத்தநாள் அதை அவருடைய கணக்கில் சேர்த்துவிடுகிறார்கள் ஆகவே இந்த நிறுவனமானது எந்த ஒரு நேரத்தையும் வீணாக்காமல் குறைந்தபட்சம் சேகரிப்பும் இதன் உதவியுடன் தன்னுடைய மொத்த வரவுகளையும் டெல்லியில் உள்ள வங்கிக் கணக்கிற்கு இணைய பரிமாற்றத்தின் மூலமாக மாற்றிக் கொள்கிறது இதன் மூலம் தங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அவர்கள் தங்களுடைய ஒரு கணக்கிலிருந்து மற்றொரு கணக்குக்கு மாற்றிக் கொள்வது அவர்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை அறியலாம் சில நேரங்களில் நாம் நம்முடைய வாடிக்கையாளர்களுக்கு கடனாக பொருட்களை கொடுத்து விட்டு அவர்களின் இணைய பரிமாற்றத்தின் மூலம் தொகையை செலுத்த கூறினார் அவர்கள் அதற்கு தயாராக இருக்க மாட்டார்கள் நான் ஏன் இணையத்தில் செலுத்த வேண்டும் என்று யோசனை செய்வார்கள் காசோலை மூலம் பணம் செலுத்தி வழங்கல் மிதவை காலத்தை அனுபவிக்க அவர்கள் விரும்புகிறார்கள் எனவே நாம் வாங்குபவர்களின்அதிக எண்ணிக்கை கொண்ட நகரங்களில் கூட்டு பெட்டியை லாக்பாக்ஸ் லாக் சிஸ்டம் முறையை பயன்படுத்தி அதில் நம்முடைய வாடிக்கையாளர்களின் காசோலைகளை டெபாசிட் செய்யச் சொல்ல முடியும் அந்தக் கிளையில் உள்ள அலுவலர்கள் ஒவ்வொரு நாள் மாலையும் அதை வெளியே எடுத்து கிளியரிங் செய்வார்கள் அதே கிளையாக இருந்தால் உடனடியாக அன்றே டெல்லி நிறுவனத்தின் உடைய கணக்கில் சேர்க்கப்பட்டுவிடும் ஆனால் வேறு கிளையாக இருந்தால் கூட அவர்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் அன்றோ அல்லது அடுத்த நாளோ அல்லது குறைந்தபட்சம் மூன்று நாட்களில் அந்த காசோலையை கிளியரிங் செய்து டெல்லியில் உள்ள அலுவலகத்தின் கணக்கில் சேர்த்துவிடுவார்கள் எனவே இந்த வழியில் நாம் பண நிர்வாகத்தை மேம்படுத்த முடியும் இவை பணத்தின் சில நுட்பங்கள் மேலாண்மை என்பது பணப்புழக்க ஒத்திசைவுஇதன்மூலம் காசோலைகளை விரைவாக கணக்கில் சேர்ப்பது மற்றும் சேகரிப்பு மிதவை காலத்தை குறைப்பது அல்லது தங்களுக்கு வரவேண்டிய பணத்தை இணையப் பரிமாற்றத்தின் மூலம் அல்லது லாக் பாக்ஸ் முறையில் விரைவாக பெறுதல் என்பதாகும் இத்துடன் பணம் மேலாண்மை பற்றிய நம்முடைய விவாதத்தை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆகவே நாம் ஒரு நிறுவனத்தின் உடைய பணம் மேலாண்மை மற்றும் பணத்தை கையாளும் திறன்களைப் பற்றி இங்கே பார்த்தோம் இதில் நம் ரொக்க ஆதாயத்திற்கும் இருப்பிற்கும் உள்ள வித்தியாசத்தையும் வேறுபாட்டை அதாவது ரொக்கத்தையும் லாபத்தையும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதையும் இங்கே பார்த்தோம் இதை நாம் கற்றுக்கொள்ளவேண்டும் நாம் இன்று பல தரப்பட்ட பணத்தை கையாளும் மாதிரிகளை இங்கே பார்த்தோம் முதலாவதாக மாதிரி உறுதியான மாதிரி அதாவது சட்டை மாடல் மற்றும் நிச்சயமற்ற மாதிரி உறுதியான மாதிரிகள் உடைய சில குறைபாடுகளையும் நிச்சயமற்ற மாதிரிகள் எடுத்து வைத்ததை கண்டோம் இதில் நாம் பணத்தின் உச்சவரம்பை பொருளாதாரமாக ஒரு நிறுவனம் தன்னுடைய பணத்தை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் இதுவரை அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்பதையும் இங்கு பார்த்தோம் அது உச்சவரம்பை கடந்து சென்றால் உடனடியாக அந்த உபரி பணத்தை பத்திரங்களாக மாற்றவும் அது கீழே உள்ளது என்றால் நாம் பத்திரங்களை விற்று பத்திரங்களை பணமாக மாற்ற வேண்டும் இவ்வாறாக ஒரு நிறுவனத்தின் உடைய மொத்த பணத்தையும் ரொக்க இருப்பை எவ்வாறு மிதமாக கையாள்வது அதை அதிக அளவாக வைத்துக்கொள்ளும் குறைந்த அளவிற்கு போகாமலும் பார்த்துக் கொள்ளும் விதத்தை நாம் இங்கே கற்றுக்கொண்டோம் நாங்கள் முழு பணத்தையும் நிறுவனத்தில் நிர்வகிக்க முடியும் மேலும் பணத்தின் உகந்த தொகையை வைத்திருக்க முடியும் இரண்டாவதாக ஒரு நிறுவனம் எவ்வாறு தொழில்நுட்ப ரீதியாக தன்னுடைய பணப்புழக்க நிலையை நிர்வகித்துக் கொண்டு தன்னுடைய பண பரிவர்த்தனைகளை செய்துகொண்டு முடித்த நொடித்து போகாத நிலையை காண்பிக்கிறது என்று பார்த்தோம் ஏனென்றால் அந்த நிறுவனம் தேவையான அளவு தன்னுடைய பணப்புழக்கத்தை வைத்திருக்கிறது ஆகவே இத்துடன் மேலாண்மை பற்றிய என்னுடைய விவாதத்தை நிறுத்தி வைக்கிறேன் பண மேலாண்மை எவ்வாறு நிர்வகிக்க வேண்டும் என்பதை இதுவரை நாம் கற்றுக் கொண்டோம் அடுத்த வகுப்பில் இதை நான் பேசுவதை நிறுத்தி விடுவேன் அடுத்த வகுப்பில் இருந்து நாம் பார்க்க இருப்பது தற்போதைய சொத்துக்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை பற்றியதாகும் அடுத்த வகுப்பில் நாம் கொடுக்க வேண்டிய கணக்குகள் உடைய நிர்வாகத்தைப் பற்றி கற்றுக்கொள்வோம் சப்ளையர்கள் கடன் மற்றும் செலவுக் கடன் மற்றும் தற்போதைய கடன்களை எவ்வாறு நிர்வகிப்பது என்பதை அடுத்த வகுப்பில் கற்றுக் கொள்வோம் மிக்க நன்றி